எனவே கடந்த விரிவுரையில் பில்லியர்ட்ஸ் பந்தை நகர்த்த தேவைப்படும் போர்ஸ் ஐ பற்றிய உதாரணத்தைப் பார்த்தோம் இப்போது ஒரு நகர்ந்த பந்தை பற்றிய எடுத்துக்காட்டு சிக்கலைப் பார்ப்போம் மேசைக்கும் பில்லியர்ட் பந்திற்கும் இடையிலான பிரிக்க்ஷன் போர்ஸ் ஐ friction force உராய்வு விசை தவிர வேறு எந்த போர்ஸ் ம் பந்தில் செயல்படாது சரி இப்போது நகர்தலில் உருவான போர்ஸ் ன் மறைவிற்கு பின் ஏற்படும் இந்த இயக்கத்தை பகுப்பாய்வு செய்யும்படி கேட்கப்படுகிறோம் எனவே இந்த உதாரண சிக்கலில் மேலும் என்ன செய்ய முடியும் என்பதைப் பார்ப்போம் இந்த உதாரணத்தில் எங்களிடம் ஒரு வட்ட உருளை உள்ளது அது இந்த புள்ளி A இல் தொடங்குகிறது அது சில சமயங்களில் 0 ஆகும் வட்ட உருளையின் இந்த ஹுப் ன் லீனியர் வேலோஸிட்டி linear velocityநேரியல் வேகம் மற்றும் அங்குலார் வேலோஸிட்டி angular velocity கோண வேகம் 0 ஸ்லிப்பிங் நிறுத்தப்படும் உடனடி நேரத்தைக் கண்டறிய நாங்கள் கேட்கப்படுகிறோம் எனவே ஹுப் ம் நழுவுவதை விடும் நேரத்தை உடனடியாகக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது ஆரம்பத்தில் ஹுப் ம் இங்கே இருந்தது அதில் ரொட்டேஷனல் போர்ஸ் rotational force சுழற்சி இயக்கம் இல்லை ஆனால் சில கால இடைவெளியில் இந்த தொடர்பு புள்ளியில் ஒரு பிரிக்க்ஷன் போர்ஸ் செயல்படுகிறது இது B என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த தொடர்பு புள்ளி B ல் பிரிக்க்ஷன் போர்ஸ் உள்ளது தூரம் C ல் இந்த வட்ட உருளையின் அங்குலார் மோஷன் angular motion கோண இயக்கம் தொடங்கப் போகிறது இந்த சிலிண்டர் C தூரத்தை அடையும் நேரத்தில் அமைப்பு ஸ்லிப் ரோலிங் நிலையை அடைந்திருக்காது எனவே இந்த நிலையை அடையாளம் காண இந்த ஆரம்ப நிலையைப் பார்ப்பதன் மூலம் தொடங்குகிறோம் மற்றும் அது நழுவுவதைக் குறிக்கிறது எனவே இது ஒரு தூய நெகிழ் இயக்கத்தில் உள்ளது எனவே இப்போது இந்த வட்ட உருளையின் பிரீ பாடி வரைபடத்தை வரைவோம் இது எடை இது ஆட்டமேசையில் இருந்து வரும் இயல்பான எதிர்வினையால் எதிர்க்கப்படுகிறது இங்கு செயல்படும் மற்ற ஒரே போர்ஸ் பிரிக்க்ஷன் போர்ஸ் F ஆகும் மேலும் திசைவேகம் வலப்புறமாக இருப்பதை நாம் அறிந்திருப்பதால் இந்த தொடர்பு புள்ளியில் நான் இரண்டு புள்ளிகளைக் குறிக்கிறேன் மேசைக்கும் உருளைக்கும் இடையே பெரிதாக்கப்பட்ட படத்தை வரைய முயற்சிப்பேன் சிலிண்டர் மேற்பரப்பு வலதுபுறமாக நகர்கிறது மேலும் மேசை அசைவில்லாமல் ஓய்வில் உள்ளது எனவே நாம் முன்பு கூறியது போல் பிரிக்க்ஷன் எப்போதும் எதிர்க்கும் எனவே அது வலமிருந்து இடமாக செயல்படுகிறது ரிலேடிவ் மோஷன் இருப்பதால் இது சமமாக இருக்க வேண்டும் என்பதை இப்போது நாம் அறிவோம் பிரிக்க்ஷன் அதன் முழு வலிமையுடன் செயல்பட்டு இது ரிலேடிவ் மோஷன் ஐ நிறுத்துகிறது இந்த குறிப்பிட்ட சிக்கலில் மற்றும் மற்றும் N வெறுமனே W ஐ சமன் செய்யும் நான் எடுத்து கொண்டால் எனவே அதிகபட்ச பிரிக்ஷன் போர்ஸ் மற்றும் இந்த தொடர்பு புள்ளியில் செயல்படும் போர்ஸ் சமமாக இருக்கும் ஏனெனில் ஒட்டுமொத்த ஹுப் ம் அந்த நேரத்தில் 0 நழுவுகிறது இப்போது இந்த பிரிக்க்ஷன் போர்ஸ் செயல்படும்போது சிலிண்டர் ஒரு அங்குலார் வேலோஸிட்டி ஐ உருவாக்கத் தொடங்குகிறது எனவே இப்போது ஆய்லரின் லாஸ் ஆப் மோஷன் Eulers laws of motion விதிகளைப் பயன்படுத்துவோம் மேலும் அங்குலார் மற்றும் லீனியர் அக்ஸ்ப்லெரேஷன் ஐ பெறுவோம் எனவே அங்குலார் அக்ஸ்லரேஷன் மற்றும் a என்பது இந்த ஹுப் ன் லீனியர் அக்ஸ்லரேஷன் என்றால் என்பது எனக்கு என்ன தெரியும் எனது வலதுபுறம் சுட்டிக்காட்ட அக்ஸ்லரேஷன் ஐ தேர்வு செய்கிறேன் அதன் மதிப்பு அதாவது சிலிண்டர் வேகம் உண்மையில் குறைகிறது தொடக்கத்தில் வேகம் 16 என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே வேகம் வலதுபுறம் 16 ஆகவும் அக்ஸ்லரேஷன் இடதுபுறமாகவும் உள்ளது அதாவது அது குறைகிறது எனவே இப்போது மீண்டும் மொமெண்ட் பாலன்ஸ் ஐ செய்வோம் சிலிண்டரின் சென்டர் ஆப் மாஸ் ஐ பற்றி செய்ய இதை தேர்வு செய்கிறேன் ஒரு கணத்தை உண்டாக்கும் போர்ஸ் ஒன்றுதான் அதனால் எனவே இப்போது இந்த புள்ளி A இல் என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வோம் இந்த சிலிண்டரின் இயக்கவியலைப் புரிந்துகொள்வோம் இந்த கட்டத்தில் A மற்றும் அங்குலார் வேலோஸிட்டி இது ல் ஆரம்ப நிலைகள் ஆகும் வேறு இன்ஸ்டன்ட் t இல் அங்குலார் வேலோஸிட்டி மற்றும் இறுதி வேகம் என்று வைத்துக் கொள்வோம் சிலிண்டர் ஸ்லிப் ஆகாமல் உருளும் என்பதை எப்படி அறிவது எனவே இவை அனைத்தும் ஒரே மேற்பரப்பில் இருக்கும் சிலிண்டர் நோ ஸ்லிப்பை அடையும் போது எனவே இந்த தொடர்பின் புள்ளியில் நாங்கள் அதைச் செய்தோம் என்பது உங்களுக்குத் தெரியும் வரை தொடர்புப் புள்ளியில் ரிலேடிவ் மோஷன் எதுவும் காணப்படாத வரை பிரிக்ஷன் போர்ஸ் தொடர்ந்து செயல்படும் என்றால் என்ன லீனியர் அக்ஸ்லரேஷன் ஐ நாம் என்று ஏற்கனவே கணக்கிட்டோம் அதாவது அது

இதே போல அங்குலார் வேலோஸிட்டி ஐயும் கணக்கிடுவேன் நோ ஸ்லிப்பில் நாம் கூறியது போல் ஆன தருணத்தில் ஸ்லிப் முழுவதுமாக நின்றிருக்கும் நாம் இதை எடுத்து கொள்வோம் எனவே இந்த நேரத்தில் உடனடியாக ஹுப்ம் தொடர்பிலிருந்து நழுவியது எனவே பிரிக்ஷன் போர்ஸ் ஐ நேரத்தின் செயல்பாடாக வரைவது சுவாரஸ்யமானது எனவே இந்த நேரத்தின் உடனடி வரை கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் மேலும் அந்த நேரத்தில் ஒரு பிரிக்ஷன் போர்ஸ் உடனடியாக 0 ஆக மாறும் இது எங்கள் கூலம்ப் பிரிக்ஷன் மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் புள்ளியை அணுகும்போது ஸ்லிப் 0 க்கு செல்லத் தொடங்கும் போது மேற்பரப்புகளுக்கு இடையில் சில சிலைடிங் மோஷன் sliding motion நெகிழ் இயக்கம் இருக்கும் வரை பிரிக்ஷன் நீடிக்கும் பிரிக்ஷன் 0 க்கு செல்லும் போது உடனடி சறுக்கல் ஒரே நேரத்தில் நின்று விடுகிறது மேலும் பிரிக்ஷன் மறைந்தவுடன் இந்த உடல் இப்போது ஒரு வேகத்தைக் கொண்டுள்ளது அது இவ்வாறு மற்றும் அங்குலார் வேலோஸிட்டி எனவே இந்த புள்ளியில் இருந்து முன்னோக்கி செல்லும் அங்குலார் வேலோஸிட்டியூம் லீனியர் வேலோஸிட்டியூம் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றன அதாவது அவை அளவுகளில் மாறாது ஏனென்றால் வேறு எந்த போர்ஸ் ம் அமைப்பில் தொடர்ந்து செயல்படாது 0 க்கு தொடர்பு கொள்ளும் இடத்தில் ஸ்லிப்பைக் கொண்டுவரும் ஒரே போர்ஸ் பிரிக்ஷன் ஆகும் மேலும் அதன் வேலை முடிந்ததும் பிரிக்ஷன் போர்ஸ் ஆனது ரிலேடிவ் மோஷன் ஐrelative motionஒப்பீட்டு இயக்கம் நிறுத்தப்படும் தருணமாக மாறும் பிரிக்ஷன் போர்ஸ் 0 ஆக மாறும் மேலும் இயற்கையாகவே தொடர்கிறது நியூட்டனின் முதல் விதிNewton's first law நமக்குச் சொல்லும் ஒரே மாதிரியான இயக்க நிலையில் இருக்க வேண்டும் இது இந்த வார விரிவுரைகள் வேலை ஆற்றல் மற்றும் அடுத்த வாரத்தில் வைப்ரஷன் பற்றிய சில சிக்கல்கள் பற்றிய விவாதத்தைத் தொடர்வோம்